வில்சன் சம்மர்பில்ட் குவாண்டம் கண்டிஷன் III பார்ட்டிகள் மூவிங் இன் கொலொம்ப் பொட்டென்ஷியல் இன் 3d அண்ட் ரிலேடட் குவாண்டம் நம்பெர்ஸ் முந்தைய பாடத்தில் ஒரு சமதளப் பரப்பில் நகரும் ஒரு எலக்ட்ரானின் பொடென்ஷியல் Vrkr என்று கருதினோம் அதாவது 14π0 மற்றும் ஆற்றல்கள் போர் மாடலில் இருந்ததைப் போலவே துல்லியமாக வெளிவந்தன என்பதைக் கண்டறிந்தோம் இருப்பினும் இதில் புதியது என்னவென்றால் அதே ஆற்றல் மதிப்புகளுக்கு நாம் வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்ட சுற்றுப்பாதைகளையும் பெற்றோம் எனவே எடுத்துக்காட்டாக இந்த 3 சுற்றுப்பாதைகள் அனைத்தும் ஒரே ஆற்றல்களைக் கொண்டுள்ளன மற்றும் அங்குலார் மொமெண்டம் L1 L2 மற்றும் L3 ஆகியவற்றைக் கொண்டுள்ளன என்று வைத்துக்கொள்வோம் L2 ஐ விட பெரியது L1 L3 விட L2 பெரியது என்பதை கண்டறிந்தோம் ஏனென்றால் வெவ்வேறு அங்குலார் மொமெண்டம் வேறுபட்டவை மற்றும் ஆற்றல்கள் ஒன்றே எனவே குவாண்டம் எண்களின் மூலம் சாத்தியத்தை நாம் சேர்த்துள்ளோம் அந்த சுற்றுப்பாதைகள் வெவ்வேறு வகையானதாக இருக்கலாம் எனவே நாம் பார்த்தது அதே ஆற்றலுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சுற்றுப்பாதைகள் இருக்கக்கூடும் மேலும்2 குவாண்டம் எண்களுக்கு இடையிலான உறவு nr மற்றும் n ஆற்றலையும் சுற்றுப்பாதையின் வகையையும் தருகிறது எனவே இது ஒரு வகையான குவாண்டம் இயக்கவியல் இன்னும் பழைய குவாண்டம் கோட்பாட்டை உருவாக்கி வருகிறது ஆனால் நான் இதையெல்லாம் ஏன் செய்கிறேன் என்பதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் உண்மையான குவாண்டம் இயக்கவியல் அளித்த கருத்துக்கள் ஏற்கனவே பழைய குவாண்டம் கோட்பாட்டின் மூலம் அமைக்கப்பட்டிருந்தது அதனால்தான் முந்தைய பாடத்தையும் இந்த பாடத்தையும் பழைய குவாண்டம் கோட்பாட்டிற்கு அர்ப்பணிகிறேன் அடுத்து பரிசீலிக்கப் போவது 3 பரிமாண விஷயம் 3 பரிமாண விஷயதில் என்ன நடக்கிறது என்றால் இந்த சுற்றுப்பாதை xy சமதளப் பரப்பில் மட்டும் இருக்க வேண்டியதில்லை சுற்றுப்பாதையை சாய்க்க வாய்ப்பு உள்ளது அது இன்னும் சாய்ந்திருக்கக்கூடும் எனவே இந்த சாய்வு ஒரு புதிய குவாண்டம் எண்ணையும் கூடுதல் மூன்றாவது குவாண்டம் எண்ணையும் கொண்டு வரப்போகின்றன எனவே xy சமதளப் பரப்பில் பொறுத்து சுற்றுப்பாதையும் சாய்ந்திருக்கக்கூடும் என்பதே நாம் கருத்தில் கொண்டுள்ள சாத்தியம் அந்த சாய்வு மூன்றாவது குவாண்டம் எண்ணால் தீர்மானிக்கப்படும் எனவே அதற்காக ஒரு நியூக்ளியஸ் சுற்றியுள்ள எலக்ட்ரானின் முழு 3 பரிமாண இயக்கத்தை இப்போது கருதுகிறோம் இது ஒரு அணுவுக்கு குவாண்டம் நிபந்தனையின் பயன்பாடு என்றும் அழைக்கப்படலாம் இது முழு மகிமைப்படுத்தப்பட்ட 3 பரிமாண பார்வை எனவே இந்த விஷயத்தில் நான் இந்த கோள கோஆர்டினேட்டஸ்களைப் பயன்படுத்தப் போகிறேன் மற்றும் ஆற்றல் E 12mr212mr2212mr22 kr வழங்கப் போகிறது எனவே இப்போது இது 3 ஆக இருக்கப் போகிறது 3 ஜெனரலைஸ்ட் மொமெண்ட்டா இருக்க வேண்டும் இவை என்ன இவை pr இது ∂E ∂r இது mr ̇ இது p இது ∂E ∂θ இது mr2 சமம் ஆகும் இந்த pφ இது ∂E ∂̇ க்கு சமமாக இருக்கும் இது mr2ϕ̇ஆகும் இவை என்ன இது r உடன் இணைக்கப்பட்டுள்ள மோஷன் மற்றும் லீனியர் வேகத்தின் பரிமாணத்தைக் கொண்டுள்ளது இரண்டாவது அங்குலார் மொமெண்டதின் பரிமாணம் எனவே மூன்றாவது மற்றும் அவற்றின் விளக்கங்கள் என்ன எனவே 3 பரிமாணத்தில் நகரும் ஒரு துகளின் அங்குலார் மொமெண்டம் r mv ஆகும் இதை நான் mrr× rr r rsinθ என்று எழுத முடியும் இந்த குறுக்கு பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் இது mr2r mr2sinθrஆக வெளியே வரும் இது mr2 mr2sinθ தவிர வேறில்லை முந்தைய செயல்முறையிலிருந்து என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் இது xsinϕ ycos தவிர வேறு எதுவும் இல்லை மற்றும் இது xcosθcosϕycosθsinϕ zsin θ தவிர வேறில்லை எனவே நான் இதை மாற்றுவோம் பின்னர் அங்குலார் மொமெண்டம் வெக்டர் L mr2 xsinϕ ycos mr2sinθ ஆக வெளிவருகிறது எனவேL mr2 mr2sinθ என்ற வெளிப்பாட்டிலிருந்து தொடங்கி நான் இப்போது உங்களுக்குக் காட்டப் போவது P என்பது L இன் z கூறுகளுக்கு சமம் தவிர வேறொன்றிற்கும் அல்ல மற்றும் L ஸ்குயர் என்பது p2p2 தவிர வேறில்லை எனவே L இன் z கூறுகளை நான் எடுத்துக் கொண்டால் அது 0 இலிருந்து z கூறுக்கு 0 பங்களிப்பை அளிக்கிறது mr2sinθ மற்றும் z கூறு என்பது எனவே இது mr2sinθz ஆக வெளிவருகிறது இது p எனவே நான் உங்களுக்குக் காட்டியது p என்பது Lz ஐத் தவிர வேறில்லை மேலும் L இன் வெளிப்பாட்டிலிருந்து mr2 mr2sinθபெறுகிறேன் இதை நான் p psinθ என எழுதலாம் மற்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளன எனவே இது உடனடியாக L2p2p2 என்பதைக் குறிக்கிறது எனவே நியூக்ளியஸ் சுற்றியுள்ள ஒரு எலக்ட்ரானின் 3 பரிமாண இயக்கத்திற்கான ஆற்றல் 12mr212mr2212mr22 kr ஆக வழங்கப்படுவதைக் கண்டறிந்தோம் மற்றும் pr mr p mr22 மற்றும் p12mr22 இது Lz ஐ தவிர வேறில்லை மற்றும் p என்பது L2 என்பது அங்குலார் மொமெண்டம் ஆகும் நான் அங்குலார் மொமெண்டத்திற்கு L பயன்படுத்துகிறேன்L2p2p2 ஐ நாம் இதுவரை கண்டுபிடித்தது உள்ளோம் இப்போது முக்கியமாக மைய உணர்வு இயக்கத்திற்கு v என்பது1r வடிவத்தில் இருக்கும் சக்தி மத்திய L பாதுகாக்கப்படுகிறது மற்றும் இதன் பொருள் L இன் அனைத்து கூறுகளும் சரியாக பாதுகாக்கப்படுகின்றன எனவே இதன் பொருள் என்னவென்றால் L2p2p2 இயக்கம் முழுவதும் ஒரு மாறிலி மற்றும் Lzp mr2 ஒரு மாறிலி எனவே இப்போது குவாண்டம் நிபந்தனைகளைப் பயன்படுத்துவோம் இவை என்ன தருகின்றன ஐப் பயன்படுத்த எளிதானது pdϕ இந்த நிலையான தவிர வேறொன்றுமில்லாத Lz2π என்பது nh க்கு சமமாக இருக்க வேண்டும் அல்லது Lzn அது ஒரு குவாண்டம் நிபந்தனை pஎன்பது pdθ யின் ஒருங்கிணைப்பாக போகிறது இதன் வரம்புகள் என்னவாக இருக்கும் என்பதைப் பார்ப்போம்இந்த சமம் ∫L2 Lz2 dθ nh க்கு சமம் இப்போது Lz என்பது அங்குலார் மொமெண்டதின் z கூறு ஆகும் Lz இன் z கூறு என்பதால் அதாவது மாடுலஸ்என்று பொருள் Lz ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் இப்போது∫√L2 Lz2 dθ ஐ பார்ப்போம் இப்போது நீங்கள் L2 Lz2 உண்மையானதாக இருக்க விரும்பினால் பின்னர் L2 Lz2 0 மற்றும் θ≥Lz2L2 மற்றும் LzL≤sinθ≤LzLஎனவே இங்கிருந்து இந்த ஒருங்கிணைப்பு θ L2 Lz2 dθ இந்த ஒருங்கிணைப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதற்கு நாம் மீண்டும் செல்லவில்லை ஆனால் நீங்கள் ஒருங்கிணைப்பைச் செய்தபின் மதிப்பு 2π L |Lz| ஆக வெளிவருகிறது எனவே நாம் கண்டுபிடித்தது என்னவென்றால்∫pdϕ nh உங்களுக்கு Lzn வழங்குகிறது மற்றும் ∫pd 2πL Lz அல்லது L Lz என்பது n அல்லது L Lzn க்கு சமம் இது nn எனவே நாம் கண்டறிந்த விஷயம் என்னவென்றால் z கூறுக்கு அங்குலார் மொமெண்டம் n க்கு சமம் இது z கூறு என்பதால் இது எதிர்மறை அல்லது நேர்மறை மதிப்புகளை இரண்டையும் எடுக்கக்கூடும் எனவே நான் nஎன்பது 0 அல்லது நேர்மறை அல்லது எதிர்மறை இண்டீஜர் என்று சொல்லப்போகிறேன் அவை இண்டீஜர்கள் ஆனால் நேர்மறை மற்றும் எதிர்மறை மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் இது அங்குலார் மொமெண்டம் nn அளவுக்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் n என்பது 1 2 மற்றும் பலவற்றின் மதிப்புகளை எடுக்க வேண்டும் எனவே n என்பது 0 ஆக இருந்தாலும் n இன் அங்குலார் மொமெண்டம் வரையறுக்கப்பட்டதாக இருக்க வாய்ப்பு உள்ளது நாம் 0 அங்குலார் மொமெண்டத்தை விலக்குகிறோம் எனவே இது இப்போது நமக்கு n மற்றும் n என்ற 2 குவாண்டம் எண்களைப் பெற்றுள்ளது nஎன்பது nn மொத்த அங்குலார் மொமெண்டம் உடன் தொடர்புடையது மற்றும் n என்பது அங்குலார் மொமெண்டதின் z கூறுடன் தொடர்புடையது எனவேமீண்டும் சுருக்கமாகக் Lz கூறுவோம் அது p என்பதுக்கு n சமமானது மேலும் n 0 மற்றும் ± 1 ± 2 மற்றும் பல மொத்த அங்குலார் மொமெண்டம் அளவான L nn ஆக இருக்கும் எனவே இதை kℏ என்றுஅழைக்கலாம் K என்பது 1 2 3 சமம் மற்றும் பலவற்றிற்கும் சமம் நாம் |Lz| ≤L ஐ கண்டுபிடித்ததிலிருந்து இது n ஐ ≤kℏ இன் அவசியத்தை உணர்த்துகிறது அல்லது n என்பது மைனஸ் k மற்றும் k க்கு இடையில் வரையறுக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் நிகர அங்குலார் மொமெண்டம் kℏ ஐ கொண்டிருக்கலாம் அது z திசையில் இருக்கும் ஒரு திசையில் இருக்கலாம் அடுத்து அது இருக்கக்கூடும் எனவே இது kℏ ஆக இருக்கும் அல்லது அது k ஆக இருக்கும எனவே அங்குலார் மொமெண்டம் ஒரு குறிப்பிட்ட திசையில் சுட்டிக்காட்டுகிறது அது எந்த தன்னிச்சையான திசையாகவும் இருக்க முடியாது திட்டம் k ℏ ஆக இருக்க வேண்டும் மூன்றாவது நான் இந்த kℏ ஐ மற்றும் z கூறு k 2 ஆக வைத்திருக்க முடியும் இந்த கோணங்கள் துல்லியமாக இருக்க எழுதப்படவில்லை என்பதை நான் குறியீடாக வரைகிறேன் உண்மையில் k minus 2 h 2 நான் காண்பித்தால் இது இப்படி இருக்கும் மற்றும் அங்குலார் மொமெண்டம் அதை விட பெரியதாக இருக்கும் எனவே இது k 2ℏ kℏ அது எதிர் திசையில் இருக்கக்கூடும் என்பது மட்டுமல்ல எனவே நான் அளவிற்கு முதல் ஒன்று கூட இப்படி இருக்காது அதற்கு பதிலாகkℏ ஆக இருந்தால் k h என்பது உடன்இருக்கும் இது எதிர் திசையில் இருக்கக்கூடும் நிகர அங்குலார் மொமெண்டம் மற்ற திசையாக இருக்கலாம் மற்றும் அளவு kh ஆகவும் z கூறு kℏ ஆகவும் இருக்கலாம் என்னிடம் k ℏ இருக்க முடியும் இந்த அங்குலார் மொமெண்டம் kℏ வழியில் காண்பிக்கும் அங்குலார் மொமெண்டம் k 2ℏ எதிர்மறை திசையில் என்னால் கொண்டிருக்க முடியும் மற்றும் நிகர அங்குலார் மொமெண்டம் இந்த வழியில் இந்த வழியை காண்பிக்கவும் எனவே இது காண்பிப்பது ஒருவித இட அளவீடு ஆகும் சுற்றுப்பாதைகள் அவை xy சமதளத்தில் இருக்கக்கூடும் அல்லது அவை சாய்ந்திருக்கக்கூடும் ஆனால் அவை தன்னிச்சையாக சாய்ந்திருக்க முடியாது அதாவது z கூறு இன்னும் ஒரு இண்டீஜர் மல்டிபிள் ஆப் மற்றும் மொத்த அங்குலார் மொமெண்டம் அப்படியே இருக்கும் எனவேn மற்றும்n என்ற 2 குவாண்டம் எண்களைக் கண்டறிந்துள்ளோம் ஆகிய அங்குலார் மொமெண்டம் மொத்த வேகமும் z உடன் தொடர்புடையது நான் இன்னும் prஐக்கு சமமாக nr hசெய்ய வேண்டும் இப்போது அதை செய்வோம் எனவே ஆற்றல் 12mr212mr2212mr22 kr க்கு சமமாக இருந்தது என்பதை நினைவில் கொள்க விரைவாக இதை நான் pr22mp22mp22msin2 kr என்று எழுத முடியும் முன்னர் நாம் பெற்றவற்றிலிருந்து இது pr22mL22mr2 krதவிர ஒன்றுமில்லை என்று பார்க்க முடியும் எனவே எனக்குக் கொடுக்கப்பட்ட ஆற்றல் pr22mL22mr2 kr ஆக உள்ளது எனவே pr என வழங்கப்படுகிறது 2 பரிமாண விஷயத்தில் நான் பெற்ற அதே வெளிப்பாடு இது எனவே இது 2 D வழக்கில் நாம் பெற்ற அதே வெளிப்பாடு இடை முந்தைய பாடத்திலிருந்து எழுதுகிறேன் எனவே அது எனக்கு அதே பதிலைத் தரும் ∫prdr nrh நான் செய்தால் அந்த பாடத்திற்கு திரும்பிச் செல்லும்படி நான் உங்களைக் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அதே பதிலை நான் பெறுவேன் En mk22n22 என்பது mZ2e4322022n2 இதற்கு சமம் n இப்போது nrnn ஆக இருக்கும் இது n இன் மதிப்பு மற்றும் nr ஏனெனில் n குறைந்தபட்சம் ஒன்று 0 1 2 ஆக இருக்கலாம் எனவே இந்த பாடத்தின் மூலம் நான் உங்கள் மூலம் காட்டியிருப்பது என்னவென்றால் நாம் முழு 3 D இயக்கத்தை அனுமதித்தால் என்ன நடக்கும் ஒரு E 12mr212mr2212mr22 kr என்று கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் குவாண்டம் நிபந்தனைகள் pr dr என்பது nr h pdθ க்கு சமம் nh மற்றும் pd க்கு சமம் nh nr என்பது 0 1 2 மற்றும் பல ஆக இருக்கும் என்று நாம் கண்டறிந்துள்ளோம் n என்பது 1 2 க்கு சமமாக இருக்கும் மேலும் nஎன்பது 0 பிளஸ் மைனஸ் 1 பிளஸ் மைனஸ் 2 ஆக இருக்கும் மிக முக்கியமாக நம்மிடம் இப்போது 3 குவாண்டம் எண்கள் உள்ளன இதன் மூலம் நாம் அந்த n மோட் n ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதை ஐ கண்டோம் அங்கு n nn ஏனெனில் z கூறு மொத்த அங்குலார் மொமெண்டம் விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் ஆகவே 3 குவாண்டம் எண்களில் மூன்றில் ஒரு பங்கு ஆற்றல் En என்பது போர் மாதிரி ev ஐப் போலவே இருக்கும் ஆனால் இப்போது En ஆற்றல் கொண்ட ஒரு சுற்றுப்பாதையின் தனித்துவமான சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது அதற்கு பதிலாக நாம் என்னவென்றால் வெவ்வேறு குவாண்டம் எண்களைக் கொண்ட வெவ்வேறு சுற்றுப்பாதைகள் nr n theta மற்றும் n E என்பது En ஐப் பொறுத்து nrn |n| அதே ஆற்றலைக் கொண்டிருக்கலாம் எனவே இந்த ஒரு சுற்றுப்பாதை 3 எண்களை கொண்டுள்ளது நான் அதை n என்பது nrn|n| சமம் என்று எழுத முடியும் k மொத்த அங்குலார் மொமெண்டம்த்தையும் n n≤k என்று கொடுக்கிறது எனவே இந்த யோசனைகளை அறிமுகப்படுத்த நான் இதைச் செய்கிறேன் இந்த குவாண்டம் நிபந்தனைகளிலிருந்து குவாண்டம் எண்களின் யோசனை எவ்வாறு எழுந்தது இவை குவாண்டம் தன்மையை சிறப்பாகவும் சிறப்பாகவும் புரிந்துகொள்ள வழிவகுக்கும் வில்சன் சோமர்ஃபெல்ட் குவாண்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் சில எளிய கணக்கீடுகளை நான் உங்களுக்கு வழங்க உள்ளேன் அவை இன்றும் பயன்பாட்டில் உள்ளன இந்த சிக்கல்களை உண்மையான குவாண்டம் இயக்கவியலுடன் எவ்வளவு நெருக்கமாக கொண்டு வந்தோம் என்பதை நாம் தீர்க்கத் தொடங்கும் போது முழு குவாண்டம் இயக்கவியல் உருவாகும்போது நீங்கள் பின்னர் பார்ப்பீர்கள் முக்கியமானது என்ன அடுத்த பாடத்தில் நாம் பார்க்கப்போவது இந்த 3 குவாண்டம் எண்களை இப்போது மக்கள் வெவ்வேறு அணுக்களின் ஸ்பெக்ட்ரம் மற்றும் பிரியாடிக் டேபிளை விளக்க முயற்சிக்கிறார்கள் மற்றும் எலக்ட்ரான் ஸ்பின் என்ற கருத்தை கொண்டு வந்தார்கள்